அனாலிசிஸ் ஆப் டேட்டா ஷீட்ஸ் ஆப் ஆன் ஒப் ஆம்ப் இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இது இந்த விரிவுரை தொகுதியின் கடைசி விரிவுரை ஆகும் நாம் இந்தத் தொகுதியில் முதலில் ICஇலிருந்து MOSFET வரையிலும் பின்பு செயல்பாட்டுப் பெருக்கி பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் இந்த விரிவுரையின் நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு டேட்டா ஷீட் கொடுக்கும்பொழுது உங்களால் அந்த டேட்டா ஷீட்டில் இருக்கும் அளவுருக்கள் என்னென்ன என்றும் எதற்காக அவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இப்பொழுது ஒரு டேட்டா ஷீட்டை பார்த்துவிட்டு அதில் இருக்கும் அளவுருக்கள் என்னென்ன என்றும் அதன் பயன்பாடுகள் என்ன என்பதையும் புரிந்து கொண்டு மேலும் அதை பயன்படுத்தி நம்மால் ஒரு சமன்பாட்டை ஈடு செய்ய முடியுமா என்றும் அந்த அளவுருக்களை பயன்படுத்தி ஏதும் தீர்வு காண முடியுமா என்றும் பார்க்க இருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் ஃபேர் சைல்டினால் உருவாக்கப்பட்ட ஐசி 741இன் டேட்டா ஷீட்டை பார்க்க இருக்கிறோம் அதில் இருக்கும் சில அளவுருக்களை நாம் இப்பொழுது ஸ்லைடில் பார்க்கலாம் நாம் இப்பொழுது திரையில் காண்பது LM 741இன் டேட்டா ஷீட் ஆகும் இது ஒற்றை செயல்பாட்டுப் பெருக்கி என்று அழைக்கப்படுகிறது இதில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னவென்றால் மூடிய சுற்றில் இருந்து பாதுகாப்பு மிகச்சிறந்த வெப்ப நிலைதன்மை உள் அதிர்வெண் இழப்பீடு அதிக உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பு பூஜ்ஜியம் ஆப்செட் போன்றவையாகும் நாம் இப்பொழுது இங்கு கொடுக்கப் பட்டிருக்கும் விளக்கத்தை பார்த்தோமானால் LM 741 தொடரானது ஒரு பொதுப் பயன்பாட்டிற்கான செயல்பாட்டு பெருக்கி இது பரந்த அளவிலான பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அனலாக் பயன்பாடுகள் அதிக ஃகெயின் பரந்த அளவிலான மின்னழுத்தத்தை பயன்படுத்தும் தன்மை போன்றவை இதனை சிறந்த செயல் திறன் கொண்ட செயல்பாட்டு பெருக்கியாக மாற்றியிருக்கிறது மேலும் இது ஒரு இன்டகிரேட்டர் சம்மரை உருவாக்குவோ அல்லது பொது பின்னோட்ட பயன்பாட்டிற்காகவோ அதிகம் பயன்படுகிறது இவையே முதல் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும் அளவுருக்கள் ஆகும் மேலும் இதில் நீங்கள் இரண்டு ICயின் படங்களை பார்க்கலாம் முதலாவது இரட்டை வரிசை தொகுப்பு இரண்டாவது 8 பின்களை கொண்ட எஸ்ஓபி ஆகும் இப்பொழுது வரை நாம் பார்த்தது 8 பின்களை கொண்ட செயல்பாட்டு பெருக்கியே ஆகும் அடுத்த ஸ்லைடில் நாம் காண்பது IC யின் உள் தொகுதி வரைபடம் இதனை நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் உள் தொகுதி வரைபடத்தை பார்த்தோமானால் அதில் இரண்டாவது பின் இன்வெர்ட்டிங் ஆகவும் மூன்றாவது பின் நான் இன்வெர்ட்டிங் ஆகவும் ஆறாவது பின் வெளியீடு ஆகவும் ஏழாவது பின் Vcc ஆகவும் நான்காவது பின் Vee அல்லது Vcc ஆகவும் 1 மற்றும் 5 பூஜ்ஜியம் ஆப்செட் ஆகவும் எட்டாவது இணைப்பற்றதாகவும் இருக்கின்றது மேலும் நாம் இப்பொழுது திட்ட வரைபடத்தை பார்த்தோமானால் அதில் பூஜ்யம் ஆப்செட் எங்கு உள்ளது இன்வெர்டிங் எங்கு உள்ளது நான் இன்வெர்டிங் எங்கு உள்ளது போன்றவற்றை நாம் தெரிந்துகொள்ள முடியும் மேலும் வெளியீடு எங்கிருந்து எப்படி எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் தெரிந்துகொள்ள முடியும் ஒரு செயல்பாடு பெருக்கியின் உள்ளீட்டையும் வெளியீட்டையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அதனுள் இருக்கும் நான்கு வெவ்வேறு தொகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் செயல்பாட்டு பெருக்கியின் இன்டர்ணல் சர்க்யூட் எப்படி வடிவமைப்பது என்பது இந்த தொகுதியின் நோக்கம் கிடையாது எனவே இதைப்பற்றி நாம் கவலை கொள்ள தேவை கிடையாது ஏனென்றால் வேறு ஒரு உரையின் மூலம் உங்களால் செயல்பாட்டு பெருக்கியின் இன்டர்ணல் சர்க்யூட்டை எப்படி வடிவமைப்பது என்பதை புரிந்து கொள்ளவும் கற்றுக் கொள்ளவும் முடியும் ஆனால் ஆர்வம் உள்ளவர்கள் கேடென்ஸை கற்றுக் கொள்ளலாம் அதாவது கேடென்ஸ் என்பது எப்படி ஒரு சுற்று படத்தை தயாரிப்பது அல்லது ஒரு செயல்பாட்டு பெருக்கியின் இன்டர்ணல் சர்க்யூட்டை வடிவமைப்பது என்பதாகும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லைடில் இருந்து உச்சகட்ட வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸில் தாக்குப் பிடிக்கக் கூடிய அதிகபட்சமாக கொடுக்கப்படும் மின்னழுத்தம் Vcc மாறுபட்ட உள்ளீடு மின்னழுத்தம் மூடிய சுற்று வெளியீட்டின் காலம்வெப்பநிலை வரம்பு குறுகிய வெப்பநிலை வரம்பு மற்றும் செலவாகும் ஆற்றல் ஆகியவற்றின் மதிப்பீடுகளை காணமுடியும் நாம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுருக்களை அதிகபட்ச மதிப்புள்ள அளவுகளாகவே கொள்ளலாம் அடுத்ததாக நாம் மின்னியல் பண்புகளைப் பற்றி காணலாம் மேலே உள்ள ஸ்லைடில் நீங்கள் பலவிதமான அளவுகளை பற்றி காணலாம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அளவுகளை கொண்டு எப்படி கணக்குகளை தீர்ப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது உங்களிடம் உள்ளீடு ஆப்செட் மின்னழுத்தம்ஆப்செட் மின்னழுத்தில் மாற்றம் செய்யப்பட கூடிய உள்ளீடு வரம்பு மற்றும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் போன்றவை உள்ளது இந்த அளவுருக்களை பயன்படுத்தி நாம் ஏற்கனவே கணக்குகளை தீர்வு செய்திருக்கிறோம் மேலும் உங்களிடம் உள்ளீட்டு மின்தடையின் மதிப்பு உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் வரம்பு பெரிய சமிஞையின் மின்னழுத்த ஃகெயின் வெளியீட்டு மூடிய சுற்றின் மின்னோட்டம் வெளியீட்டு மின்னழுத்த ஸ்விங்போன்ற அளவுகளும் உள்ளது மேலும் சில அளவுருக்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் பொது பயன்முறை நிராகரிப்பு விகிதத்தை பற்றி பார்த்தோம் மேலே உள்ள ஸ்லைடில் இருந்து மின்சார நிராகரிப்பு வீதம் அலைவரிசை ஸ்லேவ் வீதம் உள்ளீடு மின்னோட்டம் மற்றும் மின் நுகர்வுஆகியவற்றின் அளவுருகளையும் காணலாம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளின் அலகுகள் ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றே பொது பயன்முறை நிராகரிப்பு வீதம் டெசிமலில் உள்ளது மேலும் அலைவரிசையின் அலகு மெகா ஹெர்ட்ஸிலும் ஸ்லேவ் வீதம் வோல்ட்ஸ்மைக்ரோ செகண்ட்ளிலும் மின் நுகர்வு மில்லி வோல்ட்ஸ்களிலும் உள்ளது இந்த அலகுகள் எல்லாம் நாம் அறிந்ததே நாம் மேலுள்ள ஸ்லைடில் மூலம் வழக்கமான செயல்திறன் பண்புகளை காண்கிறோம் வெளியீட்டு மின்தடைக்கும் அதிர்வெண்ணுக்கும் இடையேயான வேறுபாடு உள்ளீட்டு மின்தடை மற்றும் உள்ளீட்டு மின்தேக்கிக்கும் அதிர்வெண்ணுக்கும் இடையேயான வேறுபாடு ஆகியவற்றைக் கொண்டு நாம் வரைபடத்தை தயாரிக்க முடியும் மேலும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்திற்கும் சுற்றுப்புற மின்னோட்ட நிலைக்கும்இடையேயான விகிதத்தை கொண்ட வரைபடமும் மின் நுகர்வுக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் இடையேயான விகிதத்தை கொண்ட வரைபடத்தையும் நம்மால் ஸ்லைடில் காணமுடியும் அனைத்தும் செயல்பாட்டு பெருக்கியின் செயல்திறன் அளவுருக்கள் வரைபடங்களில் இருந்து நம்மால் 20 டிகிரி முதல் 60 டிகிரி வெப்பநிலை வரை உள்ளீட்டு மின்தடை எப்படி மாறுகிறது என்றும் வெப்பநிலையைப் பொருத்து எப்படி உள்ளிட்டு ஆப்செட் மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் மாறுகிறது என்றும் அதிர்வெண்ணை பொருத்து எப்படி வெளியிட்டு மின்தடை மாறுகிறது என்றும் அதிர்வெண்ணை பொறுத்து உள்ளீட்டு மின்தடை எவ்வாறு மாறுகிறது என்றும் காணலாம் மேலும் ஸ்லைடில் வேறுசில வரைபடங்களும் உள்ளது அதில் ஒன்று உள்ளிட்ட ஆப்செட் மின்னோட்டத்திற்கும் சுற்றுப்புற வெப்ப நிலைக்கும் இடையேயான வரைபடம் அந்த வரைபடத்தில் இருந்து சுற்றுப்புற வெப்ப நிலையைப் பொறுத்து உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் எவ்வாறு மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் மேலும் உள்ளீட்டு மின்தடைக்கும் சுற்றுப்புற வெப்ப நிலைக்கும் இடையேயான வரைபடத்திலிருந்து எவ்வாறு உள்ளீட்டு மின்தடை சுற்றுப்புற வெப்பநிலையைப் பொறுத்து மாறுகிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் மேலுள்ள ஸ்லைடில் இயல்பாக்கப்பட்ட DC அளவுருக்களுக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் இடையேயான வரைபடத்தை காணலாம் இங்கே இயல்பாக்கபட்ட டிசி அளவுருக்கள் என்பது உள்ளீட்டு மின்தடை செலுத்தப்படும் மின்சாரம் வெளியீட்டு மூடிய சுற்று மின்னோட்டம் என்பதாகும் மேலும் அதிர்வெண்ணுக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் இடையேயான வரைபடத்தையும் காணலாம் அதிர்வெண்ணுக்கும் செலுத்தப்படும் மின் அழுத்தத்திற்கும் இடையேயான வரைபடத்திலிருந்து நாம் அதிர்வெண்ணுக்கும் ஸ்லீவ் வீதத்திற்கும் இடையேயான தொடர்பை அறிந்து கொள்ளலாம் மேலும் வெளியீட்டு மூடிய சுற்றில் மின்னோட்டதிற்கும் சுற்றுப்புற வெப்ப நிலைக்கும் இடையேயான வரைபடமும் உள்ளது மேலும் பொது பயன்பாட்டு நிராகரிப்பு வீதத்திற்கும் அதிர்வெண்ணுக்கும் இடையேயான வரைபடமும் உள்ளது இங்கே பலவகைப்பட்ட வரைபடங்கள் உள்ளன இந்த வரைபடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே உள்ள ஸ்லைடுகளில் இருந்து சொல்லப்பட்ட அளவுருக்களை தவிர வேறு சில அளவுருக்களும் உள்ளது அதை நாம் இயந்திர பரிமாணம் என்று அழைக்கிறோம் IC களின் பேக்கேஜிங் எவ்வாறு செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக 8 பின் இரட்டை இன்லைன் தொகுப்பின் பேக்கேஜிங் எவ்வாறு செய்யப்படுகிறது அதாவது ஒவ்வொரு பின்னின் அளவு என்னவாக இருக்கும் சிப்பின் அளவு அல்லது IC யின் அளவு என்னவாக இருக்கும் மேலே உள்ள டேட்டா ஷீட்டில் இந்த அனைத்து வகையான தகவல்களும் உள்ளது அந்த டேட்டா ஷீட்டிலிருந்து இரண்டு பின்களுக்கு இடையேயான இடைவெளி எவ்வளவு பின்னுனுடைய நீளம் எவ்வளவு என்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் நாம் மேலும் டேட்டா ஷீட்டை கவனித்தால் ஸ்லைடில் உள்ள தகவல்களை பார்க்க முடியும் 8 பின் ஸ்மார்ட் அவுட்லைன் தொகுப்பின் பேக்கேஜ்க்கும் அனைத்து டேட்டாகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் முறைப்படுத்தினால் கீழே உள்ள ஸ்லைடில் உள்ள அட்டவணை கிடைக்கும் நாம் நமது ஐசியை ஜீரோ முதல் 70 டிகிரி சென்டிகிரேட் வரை பயன்படுத்த வேண்டுமென்றால் நாம் எட்டு பின்களை கொண்ட LM74CN DIPஅல்லது எட்டுப் பின்களை கொண்ட SOPஐ பயன்படுத்தலாம் அதேநேரம் நாம் ஐசியை 40 முதல் 85 டிகிரி வரை பயன்படுத்தப் போகிறோம் என்றால் நாம் 8 பின்களை கொண்ட LM741IN ஐசியை பயன்படுத்த வேண்டும் இது நீங்கள் எந்த ஐசியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முக்கியமான தகவலாகும் எனவே உங்களுக்கு இந்த அளவுருக்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் டேட்டா ஷீட்டை பார்த்து இவற்றைப் புரிந்து கொண்டு அதன்பின் உங்களுக்கு எந்த ஐசி வேண்டுமோ அதை வாங்க வேண்டும் நாம் ஒரு ஐசியை வாங்குவதற்கு முன்பே அதன் வெப்பநிலை பண்புகளைப் அதன் டேட்டா ஷீட்டை பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒரு ஐசியை வாங்குவதற்கு முன்பே அதன் டேட்டா ஷீட்டை பார்த்து அதன் செயல்பாட்டு வெப்பநிலையை அறிந்து கொள்வதுடன் மேலும் ஐசியின் அளவுருக்களையும் அறிந்து கொள்ளலாம் எனவே நாம் டேட்டா ஷீட்டில் உள்ள உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் வெப்பநிலை இழப்பீடு பவர் சப்ளை நிராகரிப்பு வீதம் பொதுப் பயன்பாட்டு நிராகரிப்பு வீதம் உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்ற அளவுருக்களை பார்த்தோம் இங்கே CMRR என்பது பொதுப் பயன்பாட்டு நிராகரிப்பு வீதம் எனப்படுகிறது மேலும் இயங்கும் அதிர்வெண் எப்படி உள்ளீட்டு மின்தடையை பொறுத்து மாறுகிறது என்பதையும் எப்படி சுற்றுப்புற வெப்பநிலையைப் பொருத்து வெளியிட்டு மின்தடை மாறுகிறது என்பதையும் பார்த்தோம் எனவே நாம் ஒரு ஐசியை வாங்குவதற்கு முன்பே அதன் டேட்டா ஷீட்டைப் பார்த்து இந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு ஐசியின் டேட்டா ஷீட் என்பது ஐசியின் அனைத்து அளவுருகளையும் கொண்டிருக்கும் மேலும் ஐசியின் இயந்திர பரிணாமத்தின் அளவுருகளையும் கொண்டிருக்கும் டேட்டா ஷீட்டில் ஐசியின் அனைத்து விதமான மின் பண்புகளுக்குரிய வரைபடங்களும் இருக்கும் இந்த அனைத்து வித பண்புகளையும் கொண்டது தான் டேட்டா ஷீட் டேட்டா ஷீட்டில் உள்ள அளவுகள் எப்படி ஒரு சர்க்யூட்டை வடிவமைக்க பயன்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்பது என்ன என்பதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்த இறக்கம் என்பது என்ன அதை ஏன் புரிந்துகொள்ள வேண்டும் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் என்பது என்ன என்பதை ஏன் புரிந்துகொள்ள வேண்டும் இந்தக் கேள்விகளுக்கான பதிலைத் தான் இப்போது நாம் காணப்போகிறோம் ஐஸியின் இந்த அளவுகள் எப்படி ஒரு சர்க்யூட் வடிவமைப்பில் பயன்படுகிறது என்பதையும் இந்தப் பண்புகள் எப்படி ஒட்டுமொத்த செயல்திறனையும் பாதிக்கிறது என்பதையும் பற்றி பார்க்க போகிறோம் மேலும் எப்படி உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் பெருக்கியின் செயல்பாட்டை பாதிக்கிறது என்பதையும் ஐஸியின் ஒருசில அளவுருக்கள் மூலம் ஒட்டுமொத்த செயல்பாடும் எப்படி பாதிக்கிறது என்பதைப் பற்றியும் இப்போது பார்ப்போம் Ib1 மற்றும் Ib2 என்பது உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் ஆகும் அதற்கு முன் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நமக்குத் தெரியும் செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு மின்மறுப்பு திறனானது முடிவிலியாக இருக்கும் அதனால் செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு பகுதியில் எந்த விதமான மின்னோட்டமும் இருக்காது இது மின் விதிகளின்படி சரியான ஒன்றாகும் ஆனால் நடைமுறையில் செயல்பாட்டு பெருக்கியில் சிறிய அளவில் மின்னோட்டம் இடம் பெற்றிருக்கும் இந்த சிறிய அளவிலான மின்னோட்டம் பெருக்கியின் சார்பு மற்றும் மின்தடையின் உள்ளீட்டுப் பின்களின் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மின்னோட்டம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஐசி 741 பொருத்தவரை உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தின் அளவானது 80 நானோ ஆம்பியர் ஆக இருக்கும் சில FET செயல்பாட்டுப் பெருக்கிகளில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் ஆனது 1 பிகோ ஆம்பியருக்கும் கீழ் இருக்கும் இது செயல்பாட்டு பெருக்கியின் டேட்டா ஷீட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் இங்கே Ib1 என்பது நான் இன்வெர்டர் முனையத்தின் மின்னோட்டம் ஆகவும் Ib2 என்பது இன்வர்டிங் முனையத்தின் மின்னோட்டம் ஆகவும் இருக்கும் Ib1Ib2 யின் சரிவிகிதமே மொத்த உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மொத்த உள்ளிட்ட சார்பு மின்னோட்டம் Ib ஆனது Ib1Ib22 க்கு சமம் இதன் மூலம் நம்மால் எளிமையாக உள்ளிட்டு சார்பு மின்னோட்டத்தை கணக்கிட முடியும் அடுத்ததாக இந்த உள்ளிட்டு சார்பு மின்னோட்டம் செயல்பாட்டு பெருக்கியில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம் மேலே உள்ள ஸ்லைடில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இன்வர்டிங் உள்ளமைவை கருத்தில் கொள்வோம் மேலே உள்ள ஸ்லைடில் செயல்பாட்டுப் பெருக்கியின் வரைபடத்தை காண்கிறோம் அதில் R1 மற்றும் R2 வை இணைக்கும் பட்சத்தில் இது ஒரு இன்வர்டிங் பெருக்கியாக செயல்படுகிறது என்பது புரிகிறது இந்த முனையத்தில் KCL என்ற கிரிச்ஷாப் மின்னோட்ட விதியை பயன்படுத்தும் போது I1 மதிப்பை கணக்கிட முடியும் I1I2Ib1 மேலும் இங்கே இன்வர்டிங் முனையம் கிரௌண்டில் இணைக்கப் பட்டுள்ளதால் V V நான் இன்வர்டிங் ஆனது கிரௌண்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் நான் இன்வர்டிங் முனையத்தின் மின்னழுத்தம் ஆனது இன்வர்டிங் முனையத்தின் மின்னழுத்தத்திற்கு இணையாக இருக்கும் எனவே V V 0 எனவே நாம் கிரிச்ஷாப் மின்னழுத்த விதியையும் ஓம் விதியையும் பயன்படுத்தும்போது Iin அல்லது I1 மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் i1i2IB1 V V0 i1Vin VR1VinR1 மற்றும் i2V VoutR2 VoutR2 VinR1 VoutR2IB1 Vout VinR2IB1 எனவே நமக்கு மேலே கொடுத்த சமன்பாட்டின் தீர்வு தான் இன்வெர்ட்டர் பெருக்கியின் வெளியீட்டு மின்னழுத்ததின் இறுதி சமன்பாடு அந்த சமன்பாட்டில் இரண்டாவதாகக் உள்ள பகுதியே ஆப்செட் மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வெளியீட்டு மின்னழுத்தத்தின் சமன்பாட்டில் ஆப்செட் மின்னழுத்தத்தின் பயன்பாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது நமது வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 க்கு இணையாக வைக்கும் பொழுது பெருக்கியானது சமநிலையில் இருக்கிறது உள்ளீடு இணைக்கப்படாத நிலையில் Vin ஆனது 0 க்கு இணையாக இருக்கும் இதனால் Vout0 என்றாகிறது இதற்கு காரணம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டமே இப்போது பெருக்கியின் Vin மற்றும் V என்ற இரு முனைகளையும் கிரவுண்டுடன் இணைத்தாலும் வெளியீட்டு மின்னழுத்தம் ஆனது 0 க்கு இணையாக இருக்காது ஏனென்றால் இங்கு உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தினால் சிறிய அளவு மின்னழுத்தம் இடம்பெற்றிருக்கும் இங்கே செயல்பாட்டு பெருக்கியின் சார்பு மின்னோட்டமானது 80nA மேலும் இங்கே எந்த உள்ளீடு மின்னழுத்தம் கொடுக்கப்படாததால் Vin0 பெருக்கியின் பின்னுட்டு மின்தடை ஆனது1 மெகா ஓம் இதிலிருந்து நம்மால் செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டு மின்னழுத்தத்தை கணக்கிட இயலும் Vout80nA 1M ohm80mV சிக்னல் நிலை பயன்பாட்டை பொருத்தவரை மில்லி வோல்ட் என்பது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல அதை ஈடு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு செயல்பாட்டு பெருக்கியை பயன்படுத்தி சென்சாரின் ஒற்றை நிலை சர்க்யூட்டை வடிவமைக்க பயன்படுத்தினால் தூண்டுதல் இல்லாத நிலையிலும் வெளியீட்டு மின்னழுத்தம் காணப்படுகிறது அதாவது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 க்கு இணையாக உள்ள நிலையிலும் வெளியீட்டு மின்னழுத்தம் காணப்படுகிறது இந்த மின்னழுத்தம் சிறிய அளவிலான மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அதாவது உள்ளீடு மின்னழுத்தம் ஏதும் இல்லாத நிலையிலும் வெளியீடு மின்னழுத்தம் ஆனது மில்லி ஓல்ட் என்ற அளவில் காணப்படுகிறது நாம் இங்கே ஒரு சென்சாரை இணைப்பதாக வைத்துக் கொள்வோம் எந்தத் தூண்டுதலும் இல்லாமலே நமக்கு வெளியீட்டு மின்னழுத்தம் கிடைக்கிறது சென்சாரின் மதிப்பு மாறுபடும் பொழுது வெளியீட்டு மின்னழுத்தம் மாறுபடுகிறது ஆனால் நான் சென்சாரை உபயோகிக்காத நிலையில் வெளியீடு மின்னழுத்தம் ஆனது ஜீரோவாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சிறிதளவு வெளியீட்டு மின்னழுத்தம் இருப்பது தெரிகிறது பொதுவாக சென்சாரின் உணர்திறன் ஆனது மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் எனவே இது சிஸ்டத்தின் துள்ளிய தன்மையை பாதிக்கிறது இதுவே செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் எப்படி மொத்த செயல்திறனையும் பாதிக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாகும் எனவே நம்முடைய கேள்வி என்னவென்றால் எப்படி உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை ஈடு செய்வது என்று உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தினால் ஏற்படும் விளைவை எப்படி ஈடு செய்வது என்பதுதான் இங்கே கேள்வி எனவே வெளியிட்டு ஆப்செட் மின் அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்திதினை குறைக்க முடியும் பின்னுட்டு மின்தடை R2 வை குறைப்பதன் மூலம் நமக்கு தேவையான வெளியீட்டு ஆப்செட் மின் அழுத்தத்தை குறைக்க முடியும் ஆனால் அப்படி பின்னுட்டு மின்தடை R2வை குறைப்பதன் மூலம் நம்மால் தேவையான கெய்னை அடைய முடியாது எனவே உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை ஈடு செய்வதற்கு செயல்பாட்டு பெருக்கியின் மின்தடை உடன் இணைக்கப்பட்டுள்ள நான் இன்வர்டிங் முனையத்தை கிரவுண்டுடன் இணைக்க வேண்டும் எனவே தெரிந்த மதிப்புள்ள மின்தடையை செயல்பாட்டு பெருக்கியின் நான் இன்வர்டிங் முனையத்தில் பயன்படுத்த வேண்டும் நான் இன்வர்டிங் முனையத்தில் ஒரு மின் தடையை இணைப்பதன் மூலம் எப்படி சார்பு மின்னோட்டத்தை குறைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கீழே உள்ள படத்தைப் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு புரியும் அதில் அனைத்து உள்ளீடு முனையங்களும் கிரௌண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் நான் இன்வெர்டிங் முனையதுடன் R3 என்ற மின்தடை இணைக்கப்பட்டுள்ளது i1i2IB IB0 VR3 VV IBR3 i1Vin VR10 IBR3R1 IBR3R1 i2 IBR3 0R2 IBR3R2 IBR3R1 IBR3R2IB R3R1 R3R21 IBIB R3R1R3R21 R3R1R2R1R2 R3R1||R2 இதிலிருந்து உங்களுக்கு எப்படி செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தினால் ஏற்படும் விளைவை நீக்க அல்லது குறைக்க முடியும் என்பது புரிந்து இருக்கும் மின்தடை R3 யை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள R1 மற்றும் R2 உடன் சமம் ஆக்குவதன் மூலம் நமக்கு தேவையான உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை குறைக்க முடியும் எனவே இப்போது உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன என்பதையும் அதை குறைப்பதற்கான வழிகள் என்ன என்பதும் நமக்குத் தெளிவாகப் புரிந்திருக்கும் எனவே ஒரு இன்வர்டிங் பெருக்கியை பயன்படுத்தும்போது பின்னுட்டு மின்தடை R2 மற்றும் உள்ளீட்டு மின்தடை R1இன் மதிப்பு நமக்குத் ஏற்கனவே தெரியும் இரண்டு மின்தடை மதிப்புகளையும் வைத்து மின்தடை R3யின் மதிப்பை கணக்கிட முடியும் இந்த R3 என்ற மின்தடையை நாம் இன்வர்டிங் முனையத்துக்கும் கிரௌண்டுக்கும் இடையில் இணைக்கும் பொழுது R3யின் மதிப்பானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள R1 மற்றும் R2 உடன் சமமாக இருக்க வேண்டும் இவ்வாறு தான் நாம் பெருக்கியின் வெளியீட்டில் உள்ளீடு சார்பு மின்னோட்டத்தின் விளைவை குறைக்கிறோம் இதன் மூலம் உங்களால் உள்ளீடு சார்பு மின்னோட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் இத்துடன் இந்த தொகுதி முடிவடைகிறது எனவே இந்தத் தொகுதியைப் பொறுத்தவரை டேட்டா ஷீட்டில் உள்ள அளவுகளையும் மின் பண்புகளை உடைய வரைபடங்களையும் கொண்டு எப்படி ஒரு செயல்பாட்டு பெருக்கியின் தரத்தை கண்டுபிடிப்பது என்பதை பார்த்தோம் மேலும் சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அதை எப்படி ஈடு செய்வது என்பதை பற்றியும் பார்த்தோம் அடுத்த தொகுதியில் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அடுத்த தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன்